திட படைப்புகள் எல்லோருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் ஆன்லைன் NPTEL சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக முந்தைய வகுப்புகளில் சாலிட்வொர்க்ஸ் மென்பொருளைப் பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் இன்றைய வகுப்பில் சாலிட்வொர்க்கை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கான இரண்டு எடுத்துக்காட்டுகளைப் பயிற்சி செய்வோம் இந்த சாலிட்வொர்க் ஐகானை இருமுறை கிளிக் செய்த பிறகு இங்கே அல்லது பயன்பாடுகளிலிருந்து இந்த முனையம் இருக்கும் எனவே இதில் எந்தவொரு பொருளையும் வரையக்கூடிய நிலையில் நாங்கள் இருப்போம் நீங்கள் எந்த பதிப்பைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பது உங்களுடையது எங்களிடம் சாலிட்வொர்க்ஸ் 2015 பதிப்பு உள்ளது நாங்கள் அதைப் பயன்படுத்துகிறோம் எனவே நீங்கள் புதிய பதிப்புகளுக்குச் செல்லும்போது மென்பொருளுக்கு புதிய புதுப்பிப்புகள் இருக்கும் பழைய பதிப்புகள் எளிய பொறியியல் வரைதல் சிக்கல்களைப் பயிற்சி செய்வதற்கு வேலை செய்கின்றன சாலிட்வொர்க்கின் முதல் படி நாம் செய்ய வேண்டியது சுட்டியைப் பயன்படுத்துவதே இந்த பொருளின் பெயரான புதிய வழியாக செல்ல முயற்சிக்கவும் இந்த புதிய கட்டுப்பாட்டை இங்கே காணலாம் புதியதைக் கிளிக் செய்க எனவே நாம் பயிற்சி செய்கிற முதல் எடுத்துக்காட்டு 2D ஓவியங்கள் அல்லது பகுதி வரைபடம் எனவே முந்தைய வகுப்பில் சாலிட்வொர்க்ஸ் 3 வகையான பொருள்களை அடையாளம் காண்பது பற்றி அறிந்து கொண்டோம் ஒன்று பகுதி வரைதல் மற்றொன்று சட்டசபை வரைதல் மற்றொன்று வரைபடங்கள் எனவே முதல் 2 டி ஓவியங்கள் எளிய 3D பொருள்களாக இருக்கலாம் அவை கட்டமைக்க ஆர்வமாக இருந்தால் தனித்துவமானவை நாம் பகுதி வரைபடத்தைக் கிளிக் செய்ய வேண்டும் பகுதி என்பதைக் கிளிக் செய்து சரி என்பதைக் கிளிக் செய்க பின்னர் அது ஒரு வெற்றுத் திரையைத் திறக்கும் மீண்டும் முதலில் இந்த பொருளுக்குச் செல்கிறோம் புதியது பின்னர் அது ஒரு பகுதி வரைதல் போன்ற ஒன்றைத் திறக்கிறது பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்க இது ஒரு வெற்று இடத்தைத் திறக்கிறது இந்த வெற்று இடத்தில் முன் விமானம் மேல் விமானம் மற்றும் வலது விமானம் அமைந்துள்ள அம்ச மேலாளர் எங்களிடம் உள்ளனர் இதேபோல் எங்களிடம் ஸ்கெட்ச் கருவிப்பட்டி போன்ற ஒன்று உள்ளது ஸ்கெட்ச் லைன் மற்றும் வித்தியாசமான விஷயம் இங்கே மற்றொரு பொருள் உள்ளது பெரிதாக்கு காட்சிகள் மற்றும் பிற விஷயங்கள் அமைந்துள்ளன கீழே நமக்கு MMGS என்று பெயரிடப்பட்ட அலகுகள் உள்ளன மேலும் இந்த MMGS எங்கள் அலகுகளைக் குறிக்கிறது எனவே இப்போது ஒரு எளிய எடுத்துக்காட்டுடன் ஆரம்பிக்கலாம் இந்த பகுதி வரைபடத்தைத் திறந்த பிறகு 2D தாள் என்றால் நாம் கைமுறையாக வரைவதற்கு எதையும் வரைய விரும்பினால் நாங்கள் எதையும் வரைவோம் என்பதற்கு இயல்பான ஒரு தாள் எங்களிடம் உள்ளது ஆனால் சாலிட்வொர்க்கிற்கு நீங்கள் எந்த விமானத்தில் வரைய விரும்புகிறீர்கள் என்பதைக் குறிப்பிட வேண்டும் அந்த பொருட்கள் மேலும் எந்த வரைபடத்தையும் தொடங்க பரிந்துரைக்கப்பட்ட விமானம் முன் விமானத்தைத் தேர்வுசெய்கிறது எனவே அதற்காக நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் உங்கள் சுட்டியை முன் விமானத்தில் நகர்த்தவும் பின்னர் அது ஒரு விமானத்தின் ஐசோமெட்ரிக் பார்வை போன்ற ஒன்றைக் கண்டறிகிறது உங்கள் சுட்டியை நகர்த்த நீங்கள் எதையும் கிளிக் செய்யக்கூடாது இதேபோல் நீங்கள் உங்கள் சுட்டியை டாப் பிளானுக்கு நகர்த்தினால் அது அந்த மேற்பரப்பின் தட்டையான பகுதியைக் காட்டுகிறது எனவே நீங்கள் ஒரு க்யூபாய்டு போன்ற ஒன்றை மிட் பிளானில் முன் விமானம் என்று கருதினால் வெட்டப்பட்ட பிரிவு வகை விமானத்தை நிறுத்துவதோடு சரியான விமானமும் இருக்கிறது அந்த க்யூபாய்டின் சரியான விமானத்தையும் நாம் காணலாம் ஐசோமெட்ரிக் வரைபடங்களுக்கு இதுவே நாம் பார்த்த வழி நாங்கள் இதைப் பார்க்கிறீர்கள் என்றால் முன் விமானம் முதன்மை அச்சுகளில் ஒன்றைக் குறிக்கிறது மேல் விமானம் உங்களுக்கு மற்றொரு முதன்மை அச்சையும் சரியான விமானம் மற்றொரு அச்சையும் தருகிறது எனவே முதலில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது முன் விமானத்தைத் தேர்ந்தெடுப்பதுதான் தேர்வு என்றால் உங்கள் சுட்டியை நகர்த்தவும் பின்னர் அந்த பொத்தானை வலது கிளிக் செய்யவும் எனவே மவுஸின் வலது பக்கத்திற்கு இடது பக்க 2 பொத்தான்கள் உள்ளன மற்றும் வலது பக்க பொத்தானைத் தேர்ந்தெடுக்கவும் ஒரே கிளிக்கில் கிளிக் செய்தவுடன் அது அந்த விமானத்திற்கு இயல்பாக வரைய விரும்பும் ஒன்றைக் காட்டும் உரையாடல் பெட்டியைத் திறக்கும் எனவே இது ஒரு சதுரம் போன்ற ஒரு சாதாரண திசையன் அந்த திசையில் சுட்டிக்காட்டும் குறியீடாகும் அது அந்த முன் விமானத்துடன் சீரமைக்கப்படும் என்று நீங்கள் கிளிக் செய்தால் எனவே முதல் படி உங்கள் சுட்டியை முன் விமானத்தில் நகர்த்துவது பின்னர் வலது கிளிக் செய்து இந்த சாதாரண விஷயத்தை சொடுக்கவும் அந்த முன் விமானம் எங்களிடம் இருக்கும் இதேபோல் நாம் அதை ஒரு மேல் விமானத்தில் வரையப் போகிறோமானால் நாம் செய்ய வேண்டியது அந்த டாப் பிளானில் வலது கிளிக் செய்ய வேண்டிய ஒரு கிளிக்கைக் கொடுக்க வேண்டும் பின்னர் இடது கிளிக்கைக் கொடுங்கள் தொடங்க பரிந்துரைக்கப்பட்ட விமானம் எங்களுக்கு ஒரு முன் விமானம் கிளிக் செய்யவும் இடது கிளிக் செய்யவும் மீண்டும் ஒரு இடது கிளிக் எனக்கு முன் விமானத்தை அளிக்கிறது எனவே நாம் செல்லும் 2 பரிமாண வரைபடங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த முன் விமானத்தில் செய்வோம் எனவே அதை செய்வோம் வரி வட்டம் வளைவு மற்றும் பல போன்ற பல்வேறு விருப்பங்கள் உள்ளன எனவே முதலில் நாம் செய்யப்போவது உங்கள் சுட்டியை இடது கிளிக் செய்வதை நகர்த்துவதாகும் பின்னர் ஒரு வரி உள்ளது அந்த வரியைத் தேர்ந்தெடுங்கள் பின்னர் ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளியில் ஒரு கோட்டை வரையவும் பின்னர் Enter ஐ அழுத்தவும் பின்னர் எஸ்கேப் அழுத்தவும் இது ஒரு கோட்டை வரைகிறது இப்போது இந்த வரியை சில அலகுகளைக் குறிப்பிட விரும்புகிறோம் அந்த நோக்கத்திற்காக நாம் செய்வது வரிக்கு அடுத்ததாக ஒரு பொத்தானை ஸ்மார்ட் பரிமாணம் உள்ளது ஸ்மார்ட் பரிமாணங்களைப் பயன்படுத்தி அந்த வரியின் நீளத்தை சரிசெய்யலாம் எனவே அந்த ஸ்மார்ட் பரிமாணத்தைக் கிளிக் செய்க எந்த கிளிக்கிலும் இல்லாமல் உங்கள் சுட்டியை நகர்த்தவும் அதைக் கிளிக் செய்யவும் அந்த பரிமாணங்களில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த பரிமாணத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் பரவாயில்லை 50 ஐ வைக்கவும் இப்போது நீங்கள் எப்போதும் அதை எடுக்கக்கூடிய அலகுகள் எனவே நீங்கள் அந்த 50 க்குக் கீழே வருகிறீர்கள் என்றால் அந்த யூனிட்டில் யூனிட்டுகள் போன்றவை உள்ளன நாங்கள் மிமீ எடுக்கலாம் அது முடிந்ததும் டிக் குறியைக் கிளிக் செய்க பின்னர் இது 50 மிமீ பரிமாணத்தைக் காட்டுகிறது மீண்டும் முதல் கட்டம் முன் விமானத்தை இயல்பாகத் திறந்த பிறகு ஒரு புள்ளியிலிருந்து மற்ற புள்ளிகளுக்கு வரையப்பட்ட ஒரு கோட்டை உங்கள் வசதிக்கேற்ப புள்ளிகள் எதுவாக இருந்தாலும் தேர்வு செய்கிறோம் ஏனெனில் இது ஒரு பயிற்சி அமர்வு பின்னர் Enter ஐ அழுத்தவும் பின்னர் Escape ஐ அழுத்தவும் நீங்கள் சுட்டியை நகர்த்தினால் அது எந்த தகவலையும் காணாது இப்போது இந்த வரியை நாங்கள் சரிசெய்ய விரும்புகிறோம் அந்த நோக்கத்திற்காக நாம் என்ன செய்வது ஸ்மார்ட் பரிமாணத்தைக் கிளிக் செய்து இந்த வரியைக் கிளிக் செய்க அந்த பரிமாணத்தில் நாம் எங்கள் சுட்டியை நகர்த்தலாம் பின்னர் மீண்டும் இடது கிளிக் கொடுக்கலாம் இப்போது 75 யூனிட் மிமீ மீது நாங்கள் விரும்பும் பரிமாணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி என்பதைக் கிளிக் செய்க இது 75 மிமீ கொண்ட ஒரு கோட்டை வரைகிறது வரைபடம் ஒரே பரிமாணத்தைப் பயன்படுத்துவதற்கான எனது பரிந்துரை எல்லா நேரமும் அதே பரிமாணங்களின் அதே அலகுகள் நீங்கள் மிமீ உடன் தொடங்கினால் அந்த ஸ்கெட்ச் முழுவதும் எல்லாம் மிமீ உடன் செல்லுங்கள் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பது மிமீ ஆஹ் மட்டுமே நான் இதை ஏன் பரிந்துரைக்கிறேன் ஏனென்றால் நாம் பகுதி வரைதல் மட்டத்தில் இருப்பதால் ஒரு பொருளை உருவாக்குகிறோம் எனவே அலகுகள் இதற்கு மிமீ இருக்கலாம் அடுத்த பகுதி நாம் அதை சென்டிமீட்டரில் நிர்மாணிக்கும்போது இந்த பொருள்களைப் பற்றி நாம் கவனமாக இல்லாவிட்டால் நாம் தயாரிக்கும் நிலையில் இல்லாமல் இருக்கலாம் மற்றும் ஒரு சிக்கல் இருக்கும் எனவே எல்லா நேரமும் மிமீ போன்ற அலகுகளின் ஒரு அமைப்புடன் செல்லுங்கள் இப்போது நான் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு ஒரு சாய்ந்த கோட்டைக் கொண்டிருக்க விரும்புகிறேன் மேலும் ஒரு குறிப்பிட்ட கோணத்துடன் மேலும் ஒரு கோட்டை வரைய விரும்புகிறேன் எனவே நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் நான் எந்த வரியையும் எஸ்கேப் பொத்தானை அழுத்தவில்லை என்பதால் மீண்டும் வரியை எடுக்க வேண்டியதில்லை எனவே நான் எனது வரியை சுதந்திரமாக நகர்த்தி அந்த Enter ஐக் கிளிக் செய்யலாம் இப்போது நான் Enter மற்றும் Escape ஐ வைக்கலாம் எனவே நான் அந்த டிரா பயன்முறையிலிருந்து வெளியே வருவேன் இப்போது நான் எனது ஸ்மார்ட் பரிமாணத்தைப் பயன்படுத்தலாம் நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த சுட்டியை சாதாரணமாக இழுக்கலாம் அந்த நீளத்தை சரிசெய்யலாம் அல்லது அந்த வரியின் செங்குத்து உயரத்தை தரை மட்டத்தைப் பொறுத்து கொடுக்கலாம் அதற்காக உங்கள் சுட்டியை சுழற்ற நீங்கள் நகர்கிறீர்கள் நீங்கள் பார்க்கும் வழியில் அது மாறிவிடும் வரிகளில் ஒன்று அதை சாதாரணமாக அந்த திசையில் காண்பிக்கப் போகிறது நீங்கள் சுட்டியைப் பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றொரு வழியில் நீங்கள் அதை முறுக்குவதை சற்று சுழற்றினால் அது செங்குத்து உயரத்தை காட்டுகிறது இதேபோல் இந்த திசையிலும் நாம் பயன்படுத்தலாம் எனவே எந்த பரிமாணமாக இருந்தாலும் அதை நாங்கள் செய்ய முடியும் என்பதைக் குறிப்பிட விரும்புகிறோம் உதாரணமாக நான் 50 மில்லிமீட்டர் உயரத்தைக் கொண்டிருக்க விரும்புகிறேன் அதற்காக நான் என்ன செய்கிறேன் 50 யூனிட்டுகள் அல்லது மில்லிமீட்டர்கள் மற்றும் சரி என்பதைக் கிளிக் செய்க எனவே இப்போது நீங்கள் கோடு சுருக்கப்பட்டிருப்பதைக் காண்கிறீர்கள் ஏனெனில் தரை மட்டத்தைப் பொறுத்தவரை செங்குத்து உயரம் 50 மில்லிமீட்டர் இப்போது நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு பொருளை வரைய விரும்புகிறீர்கள் எடுத்துக்காட்டாக தொடர்ச்சியான கோட்டிற்கு பதிலாக ஒரு மையக் கோட்டைப் போல ஒரு சென்டர்லைன் வரைய விரும்புகிறோம் அதற்காக நாம் செய்ய வேண்டியது இதைக் கிளிக் செய்வதேயாகும் முக்கோண ஒரு கிளிக்கில் கீழே இழுக்கவும் அங்கு செல்லுங்கள் சென்டர்லைன் போன்ற ஒன்று உள்ளது சென்டர்லைன் ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளியை ஈர்க்கிறது என்பதைத் தேர்ந்தெடுக்கவும் பின்னர் உள்ளிடவும் பின்னர் எஸ்கேப் அழுத்தவும் எனவே நீங்கள் ஒரு மையக் கோட்டை வரையக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் முந்தைய வகுப்புகளில் உங்களிடம் அச்சு அச்சு சமச்சீரற்ற வகையான பொருள்கள் இருக்கும்போது நாங்கள் பார்த்தோம் இந்த மையக் கோட்டைப் பயன்படுத்துகிறோம் எனவே அந்த மையக் கோடு எப்போதும் பெரிய கோடுகளைப் போன்ற நிலையான வடிவத்தைக் கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து சிறிய கோடுகள் உள்ளன இப்போது இந்த மைய வரி தூரத்தை அல்லது நீளத்தை சரிசெய்ய விரும்புகிறேன் பின்னர் ஸ்மார்ட் பரிமாணங்களை நான் பயன்படுத்தலாம் அங்கு சென்று கிளிக் செய்து மில்லிமீட்டர் போன்ற அலகுகள் எதுவாக இருந்தாலும் அதை 112 ஆக சரிசெய்யவும் பின்னர் சரி என்பதைக் கிளிக் செய்யவும் அது தானாகவே அந்த மையக் கோடு நீளத்தை சரிசெய்கிறது நீங்கள் ஸ்கெட்ச் பயன்முறையில் இருக்கும் வரை பென்சில் வகை மற்றும் ரைட் 10 வகையான விஷயங்களைக் கொண்ட ஐகான் போன்ற ஒன்று இருப்பதை இங்கே காணலாம் நீங்கள் ஸ்கெட்ச் பயன்முறையில் இருப்பதை இது குறிக்கிறது அதாவது நீங்கள் அந்த விமானத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் சில பொருளைத் தேர்ந்தெடுங்கள் நீங்கள் வரையக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் நீங்கள் ஸ்கெட்ச் பயன்முறையிலிருந்து வெளியே வர விரும்புகிறீர்கள் ஏனெனில் நீங்கள் விஷயங்களை நீக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் நேராக செய்ய முடியாத விஷயங்களை ஸ்கெட்ச் பயன்முறையில் செய்ய விரும்புகிறீர்கள் என்னால் நேராக வரிகளை நீக்க முடியாது முதலில் அதற்கு எஸ்கேப் அழுத்தவும் அல்லது அங்கு சென்று அந்த பொருளைக் கிளிக் செய்யவும் பின்னர் நான் அந்த ஸ்கெட்ச் பயன்முறையிலிருந்து வெளியே வந்தேன் இப்போது நான் மீண்டும் வரைய விரும்பினால் எதையும் நான் முன் விமானத்தை எடுக்க வேண்டும் அதனால் நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்போது இந்த வரியை நீக்க விரும்புகிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் அதைக் கிளிக் செய்து அதைச் செய்யுங்கள் பின்வரும் உருப்படியை நீக்கு என்று அது கூறுகிறதா ஆம் அப்படியானால் நீங்கள் அதை நீக்குகிறீர்கள் எனவே நீங்கள் ஸ்கெட்ச் பயன்முறையிலிருந்து வெளியே வரும்போதெல்லாம் நீங்கள் வழக்கமாக நீக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் வரைபடத்தை சேமிக்கவில்லை என்றால் அது எல்லாவற்றையும் நீக்குகிறது எனவே அதை மீண்டும் ஒரு முறை செய்வோம் இதில் நான் விரும்பினால் எல்லாவற்றையும் நீக்கியுள்ளேன் இப்போது நான் அதை உருவாக்க விரும்பினால் முன் விமானத்திற்குச் செல்லுங்கள் உங்கள் சுட்டியை நகர்த்தி வலது கிளிக் கொடுங்கள் பின்னர் அது இயல்பான விமானத்தைக் காட்டுகிறது இயல்பான விமானத்தை சொடுக்கவும் எனவே சாதாரண விமானம் திறக்கிறது இப்போது சென்டர்லைன் ஒரு கோட்டை வரைய விரும்புகிறேன் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு இழுக்கவும் பின்னர் Enter Escape ஐ அழுத்தவும் இப்போது இதேபோல் நான் ஒரு கோடு போன்ற ஒன்றை வரைய விரும்புகிறேன் எனவே அந்த செங்குத்தாக இருக்கும் அமைப்பு எங்கே என்பதை அது தானாகவே கண்டறிந்து அதை அழுத்தவும் பின்னர் உள்ளிடவும் எஸ்கேப் அழுத்தவும் நாங்கள் இன்னும் தப்பிக்கும் பயன்முறையில் இருக்கிறோம் இந்த வரியை மட்டும் நீக்க விரும்புகிறேன் பின்னர் உங்கள் விசைப்பலகையில் நீக்கு பொத்தானை அழுத்தவும் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை நீக்க விரும்பும் போதெல்லாம் நீங்கள் ஸ்கெட்ச் பயன்முறையில் இருக்க வேண்டும் நீங்கள் ஸ்கெட்ச் பயன்முறையிலிருந்து வெளியே வந்தால் அவற்றில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும் வழக்கமாக நீங்கள் வேறு எந்த விஷயத்தையும் குறிப்பிடவில்லை என்றால் அது முழு பொருளையும் நீக்குகிறது எனவே நீக்கப்பட்ட பொருளைப் பயன்படுத்துவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது இந்த விமானத்தில் ஒரு செவ்வகத்தை வரைய விரும்புகிறேன் எனவே முதலில் நான் என்ன செய்வேன் இதை நான் முன் விமானத்தில் நீக்குவேன் இயல்பானது நான் செல்வேன் நான் எப்போதும் உருள் பொத்தானைப் பயன்படுத்தலாம் இப்போது நான் இந்த 2 மவுஸ் கிளிக்குகளுக்கு இடையில் பயன்படுத்துகிறேன் ஒரு உருள் பொத்தான் போன்றது நாம் அதை உருட்டினால் அது அந்த விமானத்தில் பெரிதாக்குகிறது அல்லது அந்த விமானத்திலிருந்து பெரிதாக்குகிறது எனவே இப்போது நாம் பெரிதாக்குகிறோம் அது பெரிதாக்குகிறது இதை சரிசெய்ய விரும்புகிறேன் இந்த ஜூம் டு ஏரியாவை நான் எப்போதும் பயன்படுத்தலாம் ஜூம் டு ஏரியா அந்த விமானத்திலிருந்து ஜூம் அவுட் போன்ற பொத்தான்கள் உள்ளன இப்போது அந்த முன் விமானத்தில் நான் ஒரு மூலையில் செவ்வகத்தை வரைய விரும்புகிறேன் ஒரு இடத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும் மூலை செவ்வகம் என்றால் நான் ஒரு மூலையை மற்றொரு மூலையில் குறிப்பிட வேண்டும் எனவே நான் என்ன செய்வேன் என்பது மூலையில் செவ்வகத்தைக் கிளிக் செய்வதாகும் பின்னர் கிளிக் செய்வதைக் கிளிக் செய்க அதைப் பிடித்துக் கொள்ளுங்கள் அதை மீண்டும் ஒரு முறை செய்வோம் இந்த ஸ்கெட்ச் பயன்முறையில் உள்ள அனைத்தையும் நான் நீக்க விரும்பினால் நான் என்ன செய்ய முடியும் உங்கள் இடது கிளிக் பொத்தானைப் பயன்படுத்தவும் அதைப் பிடித்துக் கொள்ளுங்கள் அதை வைத்திருக்காமல் தொடர்ந்து அழுத்தவும் பின்னர் பொருளைத் தேர்ந்தெடுக்கவும் பின்னர் அது எல்லாவற்றையும் தேர்ந்தெடுக்கிறது பின்னர் நீங்கள் நீக்கலாம் எனவே இப்போது அந்த விமானத்திற்கு இயல்பான ஒரு மூலையில் செவ்வகத்தை வரைய விரும்புகிறேன் கார்னர் செவ்வகத்தைக் கிளிக் செய்க நான் எந்த சுட்டியையும் தொடவில்லை ஏனென்றால் அந்த மூலையை நான் ஏற்கனவே கிளிக் செய்தேன் இப்போது நாம் என்ன செய்யப் போகிறோம் மூலையில் உள்ள புள்ளிகளில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும் தேர்வு என்றால் கிளிக் இதை பிடி அந்த சுட்டியைப் பிடித்து அந்த பொத்தானை அழுத்திப் பிடித்து உங்கள் சுட்டியை நகர்த்தி அதைப் பிடித்து இப்போது அதை ஒரு இடத்திற்கு நகர்த்தவும் அது முடிந்ததும் விமானத்தில் அந்த செவ்வகம் இருக்கும் இப்போது அந்த செவ்வகத்தின் குறிப்பிட்ட பரிமாணங்களைக் கொண்டிருக்க விரும்புகிறேன் அதற்கு மீண்டும் நான் ஸ்மார்ட் பரிமாணத்தைப் பயன்படுத்தலாம் அவற்றில் ஒன்றைக் கிளிக் செய்க இப்போது இது 49 22 ஆகும் நான் விரும்புவது 50 மில்லிமீட்டர்கள் எனவே 50 மில்லிமீட்டருக்குச் சென்று சரி என்பதைக் கிளிக் செய்க பின்னர் எஸ்கேப் அழுத்தவும் அதாவது அந்த பக்கத்தில் 50 மில்லிமீட்டர் சரி செய்யப்பட்டது மறுபுறம் நான் பயன்படுத்தக்கூடிய பரிமாணங்களை மீண்டும் சரிசெய்ய விரும்புகிறேன் அதைக் கிளிக் செய்து 25 மில்லிமீட்டருக்கு நகர்த்தவும் எனவே மில்லிமீட்டர் மற்றும் சரி என்பதைக் கிளிக் செய்து எஸ்கேப் அழுத்தவும் நீங்கள் முடித்துவிட்டால் அது முழு செவ்வகத்தையும் சரியான பரிமாணங்களுடன் உருவாக்குகிறது இப்போது நாம் பயன்படுத்தும் வெவ்வேறு விஷயங்களை உருவாக்க விரும்பும் போதெல்லாம் சென்று மற்றொரு வகையான செவ்வகத்தை உருவாக்குவோம் இந்த செவ்வகம் நாம் அழைக்கிறோம் மைய செவ்வகம் அதாவது முழு பக்கத்திலும் செவ்வகத்தைத் தொடங்க வேண்டிய இடத்திலிருந்து ஒரு புள்ளியைத் தேர்ந்தெடுக்கும் நிலையில் நான் இருப்பேன் இது சாதாரண திசையில் ஒரு முன் விமானத்தில் எங்கள் 2 பரிமாண பக்கத்தைப் போன்றது ஒருமுறை நான் கட்டமைக்கப் போகும் அந்த முன் விமானத்தை கிளிக் செய்தால் போதும் எந்தவொரு 2 டி வரைபடமும் நாம் ஒரு குறிப்பிட்ட விமானத்தில் மட்டுமே கட்டப் போகிறோம் பரிந்துரைக்கப்பட்ட விமானம் நாம் பயன்படுத்தப் போவது முன் விமானம் இப்போது செவ்வகத்தின் மையம் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து ஒரு புள்ளி உள்ளது அந்த வகையான செவ்வகம் நாம் மைய செவ்வகம் என்று அழைக்கிறோம் உதாரணமாக இதுதான் நான் தேர்ந்தெடுத்தது இப்போது அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் புள்ளிகளில் ஒன்றைத் தேர்ந்தெடுங்கள் அந்த புள்ளிகளில் ஒன்றில் இடது கிளிக் செய்து நகர்த்தவும் நான் அதை வைத்திருக்க அழுத்தவில்லை நான் கிளிக் செய்கிறேன் எனவே அது அந்த மூலையில் உள்ள புள்ளியைத் தேர்ந்தெடுத்துள்ளது இப்போது நான் எனது சுட்டியை நன்றாக நகர்த்தி வெவ்வேறு இடங்களில் வெளியிடுவேன் அதன் அடிப்படையில் நான் ஒரு செவ்வகத்தை உருவாக்கும் நிலையில் இருப்பேன் இப்போது மீண்டும் கிளிக் செய்க இப்போது என் கைகளும் வெற்று செவ்வகம் கட்டப்பட்டுள்ளன இப்போது இது 10 அலகுகள் 10 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட ஸ்மார்ட் பரிமாணத்தை விரும்புகிறேன் சரி என்பதைக் கிளிக் செய்க இப்போது பிற பரிமாணங்களை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் அதற்கு மீண்டும் நான் ஸ்மார்ட் பரிமாணத்தைக் கிளிக் செய்யலாம் அல்லது ஏற்கனவே நான் ஸ்மார்ட் பரிமாணத்தில் இருக்கிறேன் ஸ்மார்ட் பரிமாணம் இங்கே முன்னிலைப்படுத்தப்படுவதற்கான காரணம் இதுதான் எனவே மீண்டும் ஸ்மார்ட் பரிமாணங்களைக் கிளிக் செய்து மில்லிமீட்டர் சரி போன்ற 40 அலகுகளாகப் பயன்படுத்தவும் பின்னர் எஸ்கேப் மற்றும் எஸ்கேப் அழுத்தவும் எனவே அந்த மைய செவ்வகத்திலும் நாங்கள் செய்யப்படுகிறோம் இப்போது நாம் வேறு வகையான செவ்வகத்தைப் பயன்படுத்தலாம் இங்கே 3 பாயிண்ட் கார்னர் செவ்வகம் போன்ற மற்றொரு விருப்பம் உள்ளது எங்களுக்கு 3 வெவ்வேறு புள்ளிகள் உள்ளன நான் ஒரு மூலையில் செவ்வகத்தை உருவாக்க விரும்புகிறேன் எனவே நான் என்ன செய்ய வேண்டும் அதைத் தேர்ந்தெடுத்து எந்த பொத்தானையும் பிடிக்காமல் உங்கள் சுட்டியை நகர்த்தவும் முதல் புள்ளியைத் தேர்ந்தெடுக்கவும் இரண்டாவது புள்ளி மூன்றாவது புள்ளியாக இருக்கலாம் எஸ்கேப் முடிந்ததும் எஸ்கேப்பை இரண்டு முறை அழுத்தவும் எனவே அது பொருளை சரிசெய்கிறது இப்போது ஸ்மார்ட் பரிமாணங்களைப் பயன்படுத்தினால் அதை 15 அலகுகளாக மாற்றலாம் மற்றும் ஒருவேளை இது ஒரு 24 அலகுகள் பின்னர் எஸ்கேப் அழுத்தவும் 3 புள்ளிகளைப் பயன்படுத்தி இந்த மூலையில் செவ்வகங்களை நாம் உருவாக்க வேண்டியது இதுதான் இப்போது ஒரு சதுரத்தை உருவாக்க விரும்புகிறோம் அதை எப்படி செய்வது அதே செவ்வகத்தை நாம் பயன்படுத்தலாம் இருபுறமும் சரிசெய்ய ஸ்மார்ட் பரிமாணங்களைப் பயன்படுத்துகிறோம் இந்த மூலையில் உள்ள செவ்வகங்களில் ஏதேனும் ஒன்றை ஒரு புள்ளியில் இருந்து மற்ற புள்ளியில் பயன்படுத்துகிறோம் முதலில் நான் அதை ஒரு செவ்வகம் போல வரைவேன் பின்னர் ஸ்மார்ட் பரிமாணங்களைப் பயன்படுத்துவேன் இதை 10 அலகுகளாகக் கிளிக் செய்க மேலும் இதுவும் 10 அலகுகள் பின்னர் எஸ்கேப் எஸ்கேப் எஸ்கேப் அழுத்தவும் எனவே செவ்வகத்தின் அதே கட்டளை சதுரங்களையும் உருவாக்க முடியும் எந்தவொரு சதுரத்தையும் வேறு எந்த செவ்வக கோட்டையும் கட்டமைக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் வரியைக் கிளிக் செய்க அங்கிருந்து அந்த வரியின் நடுப்பகுதிக்கு ஒரு புள்ளியைத் தேர்ந்தெடுங்கள் நீங்கள் இணைக்க விரும்புகிறீர்கள் பின்னர் Enter ஐ அழுத்தவும் நாங்கள் அந்த வரியுடன் முடித்துவிட்டோம் இப்போது இணையான வரைபடத்தை நாம் உருவாக்க விரும்புகிறோம் ஏனெனில் செவ்வகங்கள் எப்போதும் அந்த விளிம்புகளை 90 டிகிரி சதுரங்கள் 90 டிகிரி ஆக்குகின்றன நான் செய்ய வேண்டியதை உருவாக்க விரும்பினால் அந்த இணையான வரைபடத்தைக் கிளிக் செய்க இப்போது நீங்கள் சுட்டியைக் கூட பார்க்கிறீர்கள் என்றால் அது கர்சர் நிலை ஒரு இணையான வரைபடம் போன்றது இந்த இடது புறத்தில் நீங்கள் கவனமாகப் பார்த்தால் விருப்பங்கள் உள்ளன எனவே இந்த மூலையில் ஒரு வகையான விஷயத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லது மைய மூலையில் உள்ள விஷயங்கள் அல்லது 3 புள்ளி வகையான விஷயங்கள் மற்றும் பலவற்றை நீங்கள் விரும்புகிறீர்களா என்பதை உங்கள் சாலிட்வொர்க் பல்வேறு விருப்பங்களைக் காட்டுகிறது மேலும் இந்த இணையான வரைபடத்தையும் நாம் அந்த வழியில் பயன்படுத்தலாம் நாம் எவ்வாறு கட்டியிருக்கிறோம் என்பதை செவ்வகத்தைப் போலவே மூலையில் இருந்து மூலையில் இணையான வரைபடத்தையும் உருவாக்கலாம் முதல் புள்ளி இரண்டாவது புள்ளி சில சாய்வு கோணம் 3 ஐ நீங்கள் எடுக்க வேண்டியிருப்பதால் இங்கே இயல்புநிலை விருப்பம் சிறப்பிக்கப்படுகிறது நாங்கள் அதை கட்டமைக்கிறோம் என்றால் அதை செய்வோம் முதல் புள்ளி இரண்டாவது புள்ளி நான் நகர்த்தினால் மூன்றாவது புள்ளியை நீங்கள் காண்கிறீர்கள் அது சாய்வான கோணத்தை சரிசெய்து முடித்துவிட்டது இப்போது எனது பரிமாணங்களின் அடிப்படையில் ஸ்மார்ட் பரிமாணம் நான் என்ன செய்ய முடியும் என்பது அதைக் குறிப்பிடலாம் இப்போது நீளத்தின் அடிப்படையில் மட்டுமே நான் விரும்பவில்லை ஆனால் கோண பரிமாணங்கள் போன்ற ஒன்றை நான் விரும்புகிறேன் அந்த நோக்கத்திற்காகவும் நாம் ஸ்மார்ட் பரிமாணத்தைப் பயன்படுத்தலாம் கிடைமட்டமாக சரி போன்ற ஒன்று இருக்கிறது ஆர்டினேட் பரிமாணங்கள் அதைத் தேர்ந்தெடுப்போம் எடுத்துக்காட்டாக இந்த 2 புள்ளிகளுக்கு இடையிலான கிடைமட்ட தூரம் 15 அலகுகளாக இருக்க வேண்டும் பின்னர் 15 ஐக் கிளிக் செய்க ஒரு மூலையில் இருந்து மற்றொரு மூலையில் கிடைமட்ட தூரம் 15 ஆக இருக்க வேண்டும் இதேபோல் செங்குத்து நாம் அதை சரிசெய்ய முடியும் அதே இணையான வரைபடத்தில் 2 மூலையில் உள்ள புள்ளிகளைப் பயன்படுத்த விரும்புகிறோம் முதல் புள்ளி இரண்டாவது புள்ளி நாம் எடுக்கிறீர்கள் என்றால் அது நேரடியாக ஒரு செவ்வகத்தை உருவாக்குகிறது ஏனெனில் செவ்வகம் இந்த இணையான வரைபடத்தின் ஒரு பகுதியாகும் இப்போது புதிய ஒன்றைத் திறக்க இந்த தாளை நேராக மூடலாம் அல்லது இந்த வரைபடங்களைச் சேமிப்பதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஸ்கெட்ச் பயன்முறையிலிருந்து வெளியே வந்து மேலே செல்லுங்கள் புதியது சேமிக்கும் வகையான விஷயங்கள் போன்றவை உள்ளன சேமி போன்ற எனது வரைபடத்தை என்னால் எப்போதும் சேமிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஏதாவது ஒன்றை உருவாக்கலாம் எப்போதும் விரும்புவது புதிய கோப்புறை வரைதல் நடைமுறையில் ஒரு கோப்பகத்தை உருவாக்குவது பின்னர் திற என்பதைக் கிளிக் செய்க பார்ட் 1 2 டி வரைதல் என்று பெயரிடுவதை நாங்கள் விரும்புவதற்கான முதல் வரைபடம் இதுதான் இப்போது வரைபடங்களைச் சேமிப்பதற்கான இங்கே குறியீடானது சாலிட்வொர்க்ஸ் வரைபடங்களைச் சேமிக்க ஒரு சிறப்பு வடிவமைப்பைப் பயன்படுத்துவதால் பகுதி விருப்பம் sld part போன்ற ஒன்று உள்ளது சாலிட்வொர்க்ஸ் பகுதி அல்லது அது வரைபடத்தின் ஒரு பகுதி என்று பொருள் நீங்கள் எப்போதும் வெவ்வேறு பதிப்புகளில் சேமிக்கலாம் உங்களிடம் வெவ்வேறு வகையான வடிவங்கள் இருப்பதைப் போல நீங்கள் அதை சேமிக்க முடியும் மற்றும் பல ஆனால் நீங்கள் அதை டாட் ப்ரட் அல்லது டாட் எஸ் எல் பகுதி போன்ற பகுதி வரைதல் போல சேமிக்கப் போகிறீர்கள் என்றால் பின்னர் நீங்கள் வரைபடத்தை செயல்படுத்தலாம் மேலும் விஷயங்களைப் புதுப்பிக்கவும் மேலும் விவரங்களைச் சேர்க்கவும் அல்லது வரைபடத்தைத் திருத்தவும் நாங்கள் செய்ய முடியும் முதல் படி நீங்கள் எப்போதும் அதை சேமிக்க வேண்டும் எனவே வரைதல் எப்போதும் சேமிக்கப்படும் இப்போது நேராக கிளிக் செய்வதன் மூலம் இந்த வரைபடத்தை மூடுக இப்போது அதை திறக்க விரும்புகிறோம் புதியதைத் திறந்து புதியதைக் கிளிக் செய்க பழையதைத் திறக்க விரும்பினால் பகுதி 1 2 டி போன்ற ஒரு விருப்பம் உள்ளது சாலிட்வொர்க்கில் உங்கள் சுட்டியை நகர்த்தினால் நாங்கள் ஏற்கனவே பணிபுரிந்த அந்த பகுதியின் குறைக்கப்பட்ட பதிப்பை இது நேராகக் காட்டுகிறது எனவே நீங்கள் அதைத் திருத்த விரும்புகிறீர்கள் அதைக் கிளிக் செய்க இது நேராக வரைபடத்தைத் திறக்கிறது இந்த பரிமாணங்களை நாங்கள் ஒரு வரைபடத் தாளாக மாற்றாவிட்டால் இந்த மட்டத்தில் நீங்கள் அதைப் பார்க்க முடியாது சாலிட்வொர்க்ஸ் நீங்கள் எந்த வகையான பரிமாணங்களை உருவாக்குகிறீர்கள் என்பதைக் கண்டறிந்து அந்த பரிமாணங்களைக் காண்பிக்கும் மற்றும் உள்நாட்டில் சேமிக்கிறது அதன்பிறகு நீங்கள் அதைச் சேமிக்கும்போது பிற உள்ளமைக்கப்பட்ட செயல்பாடுகளை மாற்றவோ அல்லது எனவே அடுத்த வகுப்பில் 2 டி தாள்களில் வட்டங்களை எவ்வாறு வரையலாம் ஒருவேளை இடங்கள் நேரான ஸ்லாட் போன்றவை இதை எவ்வாறு உருவாக்குவது நீள்வட்டத்தை எவ்வாறு உருவாக்குவது வேறு வகையான பென்டகோனலை எவ்வாறு உருவாக்குவது போன்ற பிற விஷயங்களைப் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் வகையான கட்டமைப்புகள் மற்றும் பிற விஷயங்கள்